மீண்டும் நாம் திரும்பி வந்துள்ளோம் புத்தகத்திலிருந்து நிறைய கணக்குகளை தீர்ப்பது உங்கள் வேலை மட்டுமே ஆகும் தியரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்து விட்டோம் எனவே அடுத்ததாக சீரிஸ் RLC சர்க்யூட்டை பார்ப்போம் நாம் முதலில் பார்த்தது ப்யுர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் பின்னர் ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட் பார்த்தோம் பின்னர் நாம் ப்யுர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் பார்த்தோம் படிப்படியாக நாம் நகர்கிறோம் இப்போது சீரிஸ் RL சர்க்யூட்டை பரிசீலிப்போம் இங்கே நாம் இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டியை உருவாக்க வேண்டும் கரண்ட் பாயும் இது எளிய ஐடியல் சீரிஸ் சர்க்யூட் ஆகும் ரெசிஸ்டன்ஸின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் vR மற்றும் இண்டக்டரின் குறுக்கே அது VL ஆகும் நமது நோக்கம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் பகுப்பாய்வு ஆகும் எனவே கரண்ட் v வழங்கப்பட்டுள்ளது இப்போது i Im sin ω t என்று கருதுவோம் எனவே வோல்டேஜ் அல்லது கரண்ட் என்று ஏதாவது ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் i Im sin t என நாம் கருதும் போது பொதுவாக i Im sin ω t என்பது rms என நாம் அழைக்கும் Im √2 ஆகும் இதை இப்படி எழுதினால் அதன் ஆங்கிள் 0 ஆக இருக்கும் ஏனென்றால் ω t 0o ஆக இருக்கும் அதாவது Im √ 2 0 o எனவே இது தான் rms மதிப்பு ஆகும் எப்படியிருந்தாலும் அடுத்து இன்ஸ்டன்டனியஸ் வோல்டேஜ் vR VL v ஆகும் எனவே vR என்பது இதன் வழியே பாயும் கரண்ட் ஆகும் அதனால் அது i R ஆகும் பிறகு இது L didt இது தான் VL VL v எனவே v vR அதாவது i R L di dt இப்போது i Im sin ω t எனவே இங்கே இதை மாற்றினால் அது R Im sin ω t ω L Im cos ω t v ஆகும் Im யை பொதுவானதாக எடுத்து கொள்வோம் Im இங்கே உள்ளது பின்னர் இது நமது இது R இது நமது ω L எனவே R உடன் சேர்த்து R Im என்பதை பெற்றுள்ளோம் இதை ω L Im என அழைக்கலாம் இது பொதுவாக √ R 2 ω L 2 Im ஆகும் நாம் Im ஐ பொதுவானதாக எடுத்துக் கொள்ளவும் இங்கே R என்றால் கோஎஃபிசியன்ட் இது நாம் எடுக்கும் R2 இங்கே அது ωL2 எனவே நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இருபுறமும் R 2 ω L 2 வகுக்க வேண்டும் நமக்கு கிடைப்பது R 2 ω L2 v ஆகும் எனவே இந்த சமன்பாட்டின் இருபுறமும் நாம் எனபதால் வகுக்கவும் இங்கே ஆங்கிள் θ உள்ளது மற்றும்ஆகும் இது cos θ மற்றும் இது sin θ ஆகும் இதை நாம் cos θ மற்றும் sin θ வினால் மாற்ற வேண்டும் இது sin A cos B cos A sin B வடிவம் ஆகும் எனவே நாம் அதை நீக்கி விடலாம் இதன் பொருள் என்பதை நாம் பெறலாம் நமக்கு sin θ cos θ ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன இங்குஎன கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே என எழுதலாம் அதாவதுஆகும் Z இது உண்மையில் இந்த R L சர்க்யூட்டுக்கு நமது இம்பிடன்ஸ் ஆகும் எனவே Z Im ஆகும் Vm என்பது மேக்னிட்யுட் ஆகும் Vm Im z என்பதும் மேக்னிட்யுட் ஆகும் இவை அனைத்தும் மேக்னிட்யுட் ஆகும் எனவே Vm Im ஆகும் எனவேZ Vm Im என எழுதும்போது அடிப்படையில் அது நாம் இதை எனக் காணலாம் எனவே இது RMS மதிப்பு என்று பொருள் அதாவது Z இம்பிடன்ஸ் மேக்னிட்யுட் Vm Im V I இங்கு V என்பது வோல்டேஜின் RMS மதிப்பு மற்றும் I என்பது கரண்ட்டின் RMS மதிப்பு ஆகும் கணக்குகளை தீர்க்கும் போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் vRms ஐப் பயன்படுத்துவோம் எனவே அதனால்தான் Vm Im என எழுதுகிறோம் V என்பது rms மதிப்பு மற்றும் I என்பதும் rms மதிப்பு ஆகும் ஏனெனில் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் √ 2 ஆல் வகுக்கிறோம் மற்றும் ஆகும் நாம் இந்த வரைபடத்தை பார்த்தால் இதில்ஏனெனில் Im ரத்து செய்யப்பட்டுவிடும் எனவே அதாவதுஆகும் எனவே இங்கே எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே இரண்டு விஷயங்கள் உள்ளன அதில் நாம் ஒன்றை எடுக்கலாம் நாம் i Im sin ω t என்பதை எடுக்கலாம் பேஸர் அடிப்படையில் எடுத்துக் கொண்டு பேஸர் வரைபடத்தை வரையும் போது பொதுவாக i Im √2 என எழுதலாம் இது rms மதிப்பு ஆகும் எனவே அது I ∠0o ஆக இருக்கும் எனவே I தான் rms மதிப்பு எனவே அதனால்தான் இதை I ஒரு ரெபெரென்ஸ் ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே I தான் நமது பெரென்ஸ் இப்போது எடுத்து நமது V உண்மையில் V Vm sin ω t θ பேஸர் வரைபடத்தை வரைவது போலவே இதை எழுதலாம் Vm யின் rms மதிப்பு Vm √2 என எடுக்கலாம் மற்றும் இது θ ஆங்கிள் ∠θo என எடுத்துக் கொள்ளலாம் எனவே இதை V ∠θo என்று எழுதலாம் V என்பது rms மதிப்பு V Vm √ 2 ஆகும் இதேபோல் I Im √2 rms மதிப்பு V என்பது rms மதிப்பு எனவே இங்கே ஆங்கிள் θ மற்றும் θ பாசிட்டிவ் ஆகும் அதாவது வோல்டேஜ் V யிலிருந்து கரண்ட் I θ எனும் ஆங்கிளால் லாக்கிங் ஆகிறது அல்லது V θ எனும் ஆங்கிளால் கரண்ட் I யை லீடிங் செய்கிறது வரைபடத்திற்கு செல்வோம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த வரைபடத்தில் vR i R இதைத்தான் நாம் ரெசிஸ்டன்ஸின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் என்று அழைக்கிறோம் இதை I R ஆக மாற்றலாம் இது ஒரு rms மதிப்பாக இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி உள்ளது மற்றும் VL என்பது இண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸ் மற்றும் XL j L ω j L ω என்பது நமது வோல்டேஜ் ட்ராப் VL j I L ω அதாவது I XL எனவே இது VL j I L ω ஆகும் ஆகையால் ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு அது j Lω என்று பார்த்திருக்கிறோம் நமது கரண்ட் வோல்டேஜிலிருந்து 90o லாக் ஆகிறது ப்யுர்லி இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு அடிப்படையில் இமாஜினரி ஆக்ஸிஸில் இருந்தது எனவே jLω இது தான் நமது R மற்றும் இது தான் நமது j L ω ஆகும் எனவே இது நமது vR I R ஆகும் மேலும் இது நமது VL j I XL j என்றால் ∠90o j I XL I XL என இதை அதை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் j என்றால் ∠90o ஆகும் ஏனெனில் ∠90o என்றால் cos 90 o j sin 90o எனவே cos 90 0 மற்றும் j sin 90 1 எனவே இது j I XL ஆக மாறும் இது j I XL இதன் விளைவாக v ஆகும் இப்போது மீண்டும் வரைபடத்திற்கு வருவோம் அதாவது ஒரு இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு Z R j L ω என எழுத முடியும் ஏனெனில் இது ப்யுர்லி ரெசிஸ்டிவ் R ஆகும் மற்றும் இது L என அழைக்கப்படும் இண்டக்ட்டிவ் சர்க்யூட் ஆகும் இதன் ரியாக்டன்ஸ் L ω ஆகும் எனவே R j L ω என இதை நாம் எடுத்துக் கொண்டால் இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு என்பதால் அதன் மேல் பார் இட வேண்டும் R 2 L 2 ω 2 என்பது அதன் மேக்னிட்யுட் மற்றும் அதன் ஆங்கிள் ஆகும் இது நமது மற்றும் இது மேக்னிட்யுட் இதன் பொருள் Z ∠θ எனவே என்று வரையறுத்துள்ளோம் மற்றும் Z என்பது இம்பிடன்ஸின் மேக்னிட்யுட் ஆகும் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் இது R j L ω ஆகும் எனவே இது தான் சர்க்யூட்டின் இம்பிடன்ஸ் ஆகும் கணக்குகளை தீர்க்கும் போது விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் பொதுவாக கரண்ட்டை கணக்கிடும்போது இந்த v Vm sin ω t θ எனக் கொடுக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் எனவே இதன் பொருள் rms மதிப்பை வைத்தால் அது v Vm √2 மற்றும் ஆங்கிள் θ ஆகும் கரண்ட் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சித்தால் வேண்டுமென்றால் அது பேஸர் எனவே அதை என மாற்றவும் i Z இம்பிடன்ஸ் v மற்றும் ஆங்கிள் θ கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை i ஆல் வகுத்தால் அது தான் இந்த Z இது R j L ω ஆக இருக்கும் அந்த விஷயத்தில் விஷயங்கள் எப்படி வரும் என்று பார்க்கலாம் இங்கே இது தான் i இதுவும் பேஸர் அளவு எனவே இது i எனவே இது V∠θo R இது Z ∠θo ஆகும் ஆகும் இதன் பொருள் V Z ∠ θ θ V Z ∠0o அதாவது கரண்ட் எது கிடைத்தாலும் Im sin ω t என்று கருதுவோம் மாற்றும் i ∠0o ஆகும் V Z என்பது i ∠0o ஆகும் ஏனென்றால் தலைகீழ் கணக்கீட்டை நாம் பார்ப்போம் சர்க்யூட் சிக்கலை எப்போது நாம் தீர்த்தாலும் அந்த நேரத்தில் நாம் I பின்னால் இருந்து வருவதை பார்ப்போம் இது i ∠0 இது Z லிருந்து வருகிறது மற்றும் Z i ∠0o என்று அழைக்கலாம் Im பேஸரின் அடிப்படையில் எழுதலாம் i Im √2 rms மதிப்பு மற்றும் ∠0o ஆகும் Z R j ω L ஆகும் இது மேக்னிட்யுட் மற்றும் XL L ω ஆகும் அதுஅல்லதுஆகும் இப்போது இன்ஸ்டன்டனியஸ் பவரின் மதிப்பு அதாவது பவர் v i ஆகும் எனவே v யை மாற்றி அமைத்தால் Vm sin ω t θ Im sin ω t ஆகும் இதை sin A cos B மற்றும் cos A sin B ஆகியவற்றை வைத்து விரிவுபடுத்தி பெருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அது ஆகும் இப்போது பவரின் ஆவரேஜ் மதிப்பு என்பதாகும் அதை வைத்து அதை இன்டெகிரெட் செய்ய முயற்சித்தால் இந்த உறவைப் பயன் படுத்துவோம் ω 2 π T அதாவது ω T 2π ஆக இருக்கும் அதை செய்து இன்டெகிரெட் செய்தால் அதுஆக மாறும் எனவே cos θ என்பது பவர் பாக்டர் அதாவது இது வோல்ட்டேஜுக்கும் கரண்ட்டிற்கும் இடையிலான ஆங்கிள் ஆகும் இதன் பொருள் இது நமது θ இது வோல்ட்டேஜுக்கும் கரண்ட்டிற்கும் இடையிலான ஆங்கிள் ஆகும் இது அதாவது இதை என எழுதலாம் அதாவது இது rms மதிப்பு இந்த வோல்டேஜ் மற்றும் இது rms கரண்ட் அதாவது VI cos θ V என்பது வோல்டேஜ் rms மதிப்பு மற்றும் I என்பது கரண்ட் rms மதிப்பு ஆகும் இது cos θ உடன் பெருக்கப்படுகிறது cos θ என்பது சர்க்யூட்டின் பவர் பாக்டர் ஆகும் θ உண்மையில் வோல்ட்டேஜுக்கும் கரண்ட்டிற்கும் இடையிலான ஆங்கிள் ஆகும் எனவே இது உண்மையில் V I cos θ V மற்றும் I இரண்டும் rms அளவு இல்லையெனில் நாம் பீக் மதிப்பை எடுத்துக் கொண்டால் அதுஆக இருக்கும் ஆனால் பொதுவாக நாம் கணக்குகளில் எப்போதும் rms மதிப்பைப் பயன்படுத்துவோம் அடுத்து என்னவென்றால் இதைச் செய்வதற்கான மற்றொரு வழி ஆகும் இது பவர் இது பவரின் ப்லாட் ஆகும் இது தான் கரண்ட் இது கரண்ட் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இந்த டேஷ் லைன் என்பது வோல்டேஜ் ஆகும் இது V I மற்றும் பவர் V I மற்றும் p இவை அனைத்தும் காட்டப்பட்டுள்ளன இவை வேவ்பார்ம் என்ற உணர்வை நமக்கு தருகின்றன எனவே இது தான் பவர் P V I என்பதை ப்லாட் செய்தால் அந்த ப்லாட்டிங் இப்படி இருக்கும் இப்போது அதன் வெளிப்பாட்டின் மற்றொரு வழி என்னவென்றால் இது ஆகும் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் 2 ஆல் பெருக்கி மற்றும் 2 sin A sin B cos A B cos A B என்பதை பயன்படுத்தி எளிமை படுத்த வேண்டும் இவ்வாறு செய்து அதை விரிவுபடுத்தினால் அது இப்படி மாறும் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டரை 2 ஆல் பெருக்கி பதினொன்றாம் வகுப்பு ட்ரிக்னாமெட்ரி யில் படித்த 2 sin A sin B சூத்திரத்தை பயன்படுத்தி எளிமைப்படுத்தவும் பின்னர் நமக்கு கிடைப்பது 2 sin A sin B cos A B cos A B ஆகும் நாம் அவ்வாறு செய்தால் இதைப் பெறுவோம் எனவே இது ஆக மாறும் இதிலிருந்து இன்டெக்ரேட் செய்தால் இந்த டேர்ம் உண்மையில் மறைந்துவிடும் இறுதியாக ஆக மாறுகிறது V என்பது rms மதிப்பு மற்றும் I என்பது rms மதிப்பு 2 ω t ஐக் கொண்டிருக்கும் பிற டேர்ம்ஸ்களின் முழுமையான சைக்கிளின் ஆவரேஜ் மதிப்பு பூஜ்ஜியமாகும் இன்டெக்ரேஷன் செய்தால் இது 0 ஆக மாறும் எனவே இதுதான் யோசனை ஆகும் அடுத்து சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டை கருத்தில் கொள்ளலாம் இது நமது இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டை போன்றது ஆனால் இங்கே அது C எனவே இந்த விஷயத்தில் i Im sin ω t என கருதலாம் இது இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி இந்த கரண்ட் இப்படி பாய்கிறது இது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் எனவே ரெசிஸ்டன்ஸின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் முன்பு இருந்ததைப் போலவே vR ஆகும் இதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் vR ஆகும் மற்றும் இதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் VC இது தான் நமது இது இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி ஆகும் எனவே இங்கே R i மற்றும் i c dv dt யிலிருந்து எழுதலாம் i Im sin ω t என்பதை வைத்து பின்னர் இன்டெக்ரேட் செய்தால் நமக்கு எனக் கிடைக்கும் எனவே முன்பு போலவே Im யை பொதுவானதாக எடுத்துக்கொள்வோம் இங்கே அது ω c Im என வழங்கப்படுகிறது Im பெருக்கப்படுகிறது R Im எனும் வோல்டேஜ் ட்ராப் உடன் பெருக்கப்படுகிறது இந்த ஆங்கிள் θ ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இதை sin ω t ஆல் இரண்டு பக்கமும் வகுத்தால் நமக்கு கிடைப்பது ஆகும் இந்த வரைபடத்தை பார்த்தால் cos θ இருக்கும் இது அடிப்படை Im ஆகும் Im ரத்து செய்யப்பட்டது எனவே என்பது cos θ ஆகும் sin θ என்பது என இருக்கும் இதன் பொருள் இதை cos θ க்கு பதிலாகவும் இதை sin θ க்கு பதிலாகவும் மாற்றலாம் எனவே அதன்படி இங்கே இது cos θ மற்றும் இங்கே இது sin θ ஆகும் மற்றும் Im என்பது உடன் மீண்டும் பெருக்கப்படுகிறது ஏனெனில் இது குறுக்கு பெருக்கல் ஆகும் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டுக்கு செய்தது போலவே செய்ய வேண்டும் இங்கே இது 1ω c ஆகும் சைன் இங்கே உள்ளது இந்த விஷயத்திலும் இது v Im Z v Im Z sin ω t θ என ஆகிறது எனவே Vm Im z Vm Im Z யின் மேக்னிட்யுட் ஆகும் எனவே sin ω t θ ஆகும் Z எனக் கிடைக்கிறது மீண்டும் Vm Im v i V மற்றும் I ஆகியவை ஏற்கனவே கூறியது போல் rms மதிப்பு ஆகும் இதுவும் v I V மற்றும் I ஆகியவை rms மதிப்பு ஆகும் என்பது rms மதிப்பு மற்றும் நான் rms மதிப்பு ஒரு கணக்கைத் தீர்க்கும் போதெல்லாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் rms மதிப்பை மட்டுமே பயன்படுத்துவோம் ஆனால் இங்கே ஒரு சைன் உள்ளது எனவே இரண்டு விஷயங்களை செய்யலாம் ஒன்று tan இன்வெர்ஸ் எடுக்கலாம் மற்றொன்று 1ω c R ஆகும் இண்டக்ட்டிவ் சர்க்யூட் விஷயத்தில் θ பாசிட்டிவ் ஆக இருந்தது இதுஆகும் கெப்பாசிட்டிவ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தில் அது ஆகும் எனவே இது நெகட்டிவ் ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் மேலே சென்று பார்ப்போம் இந்த விஷயத்தில் வோல்டேஜ் உண்மையில்I கரண்ட்டிலிருந்து θ என்ற ஆங்கிளிருந்து லாக்கிங் ஆகிறது இந்த கரண்ட் I உண்மையில் இந்த வோல்டேஜ் θ என்ற ஆங்கிளால் லீடிங் செய்கிறது இந்த ஆங்கிள் தான் θ ஆகும் எனவே VC j I Xc மற்றும் மீது Xc 1ω c அதாவது 1ω c ஆகும் இது நமது வோல்டேஜ் V ஆகும் எனவே V V VC அதாவது I R j ஆகும் உண்மையில் இது எனது vR ஆகும் பின்னர் VC இது I j 1 ω c ஆகும் ஏனெனில் இது தான் நமது j I 1 ω c ஆகும் எனவே R j ω c என்பது ஆர் சி சர்க்யூட்டுக்கான இம்பிடன்ஸ் ஆகும் இதன் பொருள் I Z ஆகும் எனவே சர்க்யூட் இம்பிடன்ஸ் இதுதான் இதன் பொருள் இம்பிடன்ஸ் இது மேக்னிட்யுட் இது tan 1 1ωc ஆகும் இந்த சைன் இங்கே எடுக்கப்பட்டுள்ளது tan 1 1 ω c ஆகும் ஆனால் இங்கே உள்ளது θ என எழுதலாம் எனவே √R2 Xc2 அதாவது tan 1 Xc R ஆகும் இங்கு Xc 1 ω c அதற்காக சீரிஸ் R C சர்க்யூட்டுக்கு Z R j 1 ω c ஆகும் பொதுவாக Xc யை இது போன்று எழுதும்போது என்ன நடக்கும் சில நேரங்களில் R j Xc என எழுதலாம் Xc என்பது R j Xc ஆகும் அவ்வாறான நிலையில் இந்த Xc மதிப்பை நெகட்டிவ் ஆக எடுக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யக்கூடாது அதனால் நீங்கள் செய்யாதீர்கள் நான் அதை நீக்க என்ன R j Xc ஐ எழுதினால் அதில் Xc1ωc ஆகும் உண்மையில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1ωc ஆகும் எனவே இண்டக்ட்டிவ் விஷயத்தில் இது RjXL ஆகும் மற்றும் கெப்பாசிட்டர் விஷயத்தில் இது R j Xc மற்றும் Xc 1ω c ஆகும் அதாவது இதன் இன்ஸ்டன்டனியஸ் பவர் மதிப்பு முந்தையது போன்றது இது இது உங்கள் v i அதை ஒன்றாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் இது 1 T 0 முதல் T வரை அதே விஷயத்துக்கு ஆவரேஜ் பவர் மதிப்பாக இருக்கும் எனவே நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் 2 ஆல் பெருக்கவும் 2 sin A sin B cos cos AB என்ற சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டும் மீண்டும் 12 Vm Im cos θ V I cos θ என்பதை பெறுவோம் V என்பது வோல்டேஜின் rms மதிப்பு மற்றும் I என்பது கரண்ட்டின் rms மதிப்பு ஆகும் எனவே மீண்டும் V Vm √2 என எழுதலாம் மேலும் I Im √2 கரண்ட்டின் rms மதிப்பு ஆகும் பவர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் power voltage current ஆகியவற்றின் வரைபடம் இங்கே காட்டப்பட்டுள்ளது உண்மையில் ப்லாட்டில் p எவ்வாறு உள்ளது என்பது காட்டப்பட்டுள்ளது இது டேஷ் லைனில் காட்டப்பட்ட பகுதி பவர் பகுதி ஆகும் இது சீரிஸ் RLC சர்க்யூட் ஆகும் இப்போது சீரிஸ் RLC சர்க்யூட் பற்றி பார்ப்போம் இந்த சீரிஸ் RLC சர்க்யூட் மூன்று கூறுகளைக் கொண்டிருக்கும் இந்த மூன்று கூறுகள் சீரிஸில் உள்ளன எனவே R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் vR ஆகும் L யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் VL ஆகும் C யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் VC ஆகும் இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி ஐ வைக்க வேண்டும் இதன் மூலம் பாயும் கரண்ட் I ஆகும் இது தான் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகும் ஏசி சர்க்யூட்டில் பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் என ஏற்கனவே கூறி இருந்தோம் எனவே வோல்டேஜின் ஆங்கிள் இது முதல் குவாட்ரண்ட் இது இரண்டாவது குவாட்ரண்ட் இது மூன்றாவது குவாட்ரண்ட் இது நான்காவது குவாட்ரண்ட் எனவே வோல்டேஜ் அல்லது கரண்ட்ட்டின் ஆங்கிள் அவை எங்கும் இருக்கலாம் ஏனெனில் பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் ஆகும் இது சர்க்யூட் வரைபட நெட்வொர்க் ஆங்கிள் இம்பிடன்ஸ் என்று எந்த வகையான விஷயத்தை எடுத்துள்ளோம் என்பதை பொறுத்து அது வோல்டேஜ் அல்லது கரண்ட் பேஸர் முதல் க்வாட்ரண்ட்டில் இருக்கலாம் அது முதல் அல்லது இரண்டாவது அல்லது மூன்றாவது அல்லது நான்காவது ஆக இருக்கலாம் எனவே இது நான்கு க்வாட்ரண்ட்டிலும் அல்லது ஏதாவது ஒரு க்வாட்ரண்ட்டிலும் இருக்கும் அது எங்கும் இருக்கலாம் ஏனென்றால் இது ஒரு சுழலும் வெக்டர் vector எனவே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் ஆங்கிள் ஆகியவற்றை பொறுத்து இருக்கும் ஆனால் இம்பிடன்ஸை பார்த்தால் ஒன்று அல்லது இரண்டு இடங்களை எழுதும் போது இடங்களில் லோட் பற்றி எழுதும் போது அது என்று எழுதப்பட்டுள்ளது எனவே இம்பிடன்ஸ் ஒரு பேஸர் அளவு அல்ல ஏனெனில் Z R j X என வைக்க வேண்டும் இப்போது இந்த க்வாட்ரண்ட்டை எடுத்துக் கொண்டால் R எப்போதும் பாசிட்டிவ் ஆகும் எனவே இந்த R ஆக்ஸிஸில் எங்காவது இருக்க வேண்டும் இப்போது சர்க்யூட்டை பொறுத்து இது இண்டக்ட்டிவ் வகை அல்லது கெப்பாசிட்டிவ் வகையாக இருக்கலாம் இது இங்கே எங்காவது இருக்கும் X ஐப் பொறுத்து இது ஒரு இண்டக்ட்டிவ் வகையாக இருந்தால் அது இங்கே எங்காவது இருக்கும் Z இங்கு எங்காவது இருக்கும் அது கெப்பாசிட்டிவ் வகையாக இருந்தால் X நெகட்டிவ் ஆக இருக்கும் எனவே ஒருவேளை அது இங்கே எங்காவது இருக்கும் முதல் க்வாட்ரண்ட்டில் அல்லது நான்காவது க்வாட்ரண்ட்டில் இருக்கலாம் ஆனால் இங்கே அது இருக்கக் கூடாது ஏனென்றால் R எப்போதும் பாசிட்டிவ் எனவே நமது முடிவு என்னவென்றால் Z உண்மையில் இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு அல்ல ஆனால் அது ஒரு பேஸர் அளவு அல்ல பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் ஆகும் எனவே ஆங்கிள் எங்கும் இருக்கலாம் Z ஆங்கிள் முதலில் அல்லது நான்காவது க்வாட்ரண்ட்டில் இருக்கும் அடுத்து சீரிஸ் RLC சர்க்யூட் ஆகும் V vR VL VC ஏனென்றால் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன vR I R VL j I XL மற்றும் VC j I Xc எல்லா இடத்திலும் இந்த அம்புக்குறி பேஸர் காட்டப்பட்டுள்ளது ஆனால் அது அங்கே இல்லாவிட்டாலும் புரிந்து கொள்ளக் கூடியது தான் அது ஒரு பேஸர் ac அளவு ஆகும் I யை பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் எல்லா இடங்களிலும் அம்புக்குறியை எடுக்க மாட்டோம் எனவே இது ஒன்றுமில்லை இது இது வெறும் காம்ப்ளக்ஸ் எண் எனவே I R j XL Xc அதனால் Z R j XL Xc அதாவது இது R XL L ω மற்றும் Xc 1 ω c ஆகும் எனவே அதன் மேக்னிட்யுட் √ R2 ω L ω c2 இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு ஆகும் மேலும் ஆங்கிள் tan 1 Lω ωcRω ஆக இருக்கும் அதாவது ω L 1 ω c R இது தான் ஆங்கிள் இருக்கும் இப்போது VC ஐ விட VL அதிகமாக இருந்தால் அல்லது Xc ஐ விட XL அதிகமாக இருந்தால் அதாவது சர்க்யூட் இண்டக்ட்டிவ் சர்க்யூட் போல செயல்படும் Xc ஐ விட XL அதிகமாக இருந்தால் அது ω L ω c 0 ஆகும் அதாவது இது பாசிட்டிவ் ஆக இருக்கும் அதாவது ஆங்கிள் பாசிட்டிவ் ஆக இருக்கும் அதனால்தான் இங்கே இது vR R I இந்த பக்கத்தை VL என்று அழைக்கிறோம் இந்த பக்கம் VL j XL I L இது முழுமையின் பொருட்டு மட்டுமே இந்த பக்கம் j Xc I இந்த பக்கம் நெகட்டிவ் பக்கமாகும் அதனால்தான் VL VC இது உண்மையில் j XL Xc I ஆக இருக்கும் இந்த R I யை j XL Xc உடன் பெருக்கினால் இது உண்மையில் இதுதான் ஆனால் அதே நேரத்தில் அது VC கொடுக்கப்பட்டிருந்தால் அது j இங்கே அது VL ஆனால் VL எடுக்க வேண்டாம் VC என்றால் அது ஆகி விடும் அதைச் செய்ய வேண்டாம் VL VC எடுக்கப்படுகிறது எனவே இங்கே இந்த பக்கம் நெகட்டிவ் பக்கமாகும் அதனால்தான் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த வித்தியாசத்தை எடுக்க வேண்டாம் j ஐ XL Xc ஆக மாற்றுகிறோம் இது பேஸர் பிரதிநிதித்துவம் எனவே நெகட்டிவ் சைன் வைக்காவிட்டாலும் பிரச்சினை இல்லை ஏனென்றால் இது நெகட்டிவ் பக்கமாகும் ஆனால் முழுமையின் பொருட்டு இதை நாம் செய்துள்ளோம் இது இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி இதன் விளைவாக VL VC ஆக இருக்கும் 0 ஆக இருந்தால் இயற்கையாகவே VL VC ஆக இருக்கும் இதன் பொருள் சர்க்யூட் நடத்தை இண்டக்ட்டிவ் வகை சர்க்யூட் போன்றது ஏனெனில் θ பாசிட்டிவ் ஆனது ஏனெனில் θ ω L 1 ω c R ஆகும் எனவே ωL 1 ωc 0 என்றால் அது பாசிட்டிவ் ஆகும் எனவே θ இந்த ஆங்கிள் பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே பேஸர் வரைபடம் இப்படி இருக்கும் எனவே இது தான் நமது விளைவாகும் இந்த பக்கம் VL அதிகமாக இருப்பதால் XL Xc இருப்பதால் VL VC என இருக்கும் எனவே இதன் விளைவாக VL VC கிடைக்கும் இது θ இதன் பொருள் இந்த சர்க்யூட் இண்டக்ட்டிவ் வகையைப் போல செயல்படுகிறது என்பதாகும் இதே போல் இது VL VC என இருந்தால் XL Xc குறைவாக இருக்கும் VL VC என இருந்தால் XL Xc ஆக இருக்கும் அது நேர்மாறாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் அவ்வாறான நிலையில் θ நெகட்டிவ் ஆக இருக்கும் எனவே இது ஆங்கிள் θ எனவே இது இப்போது VC VL எனவே இதைக் காண்பிப்பதற்கான சைனில் குழப்பமடைய வேண்டாம் ஆனால் அதன் வேறுபாட்டை எப்போது எடுப்போம் என்பதைப் புறக்கணிக்க வேண்டாம் இது ஆக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே வைக்கவில்லை என்றால் ஒரு பொருட்டல்ல எனவே இந்த விஷயத்தில் இது VC VL ஆக இருக்கும் ஏனெனில் VC VL எனவே இங்கே இதன் பொருள் இது θ ஆகும் எனவே இந்த தடவை இது நெகட்டிவ் அதாவது நடத்தை ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் போன்றது ஏனெனில் இந்த விஷயத்தில் XL Xc ஆக இருந்தால் L ω ωc 0 ஆக இருக்கும் 1 ω c L ω அதாவது Xc XL ஆக இருக்கும் எனவே Xc XL அல்லது XL Xc என எழுதப்பட்டுள்ளது எனவே அதனால்தான் சர்க்யூட் நடத்தை இது போல இருக்கும் இது பார் இருக்க வேண்டும் எனவேஒரு பேஸர் அளவு அல்ல இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு எனவே எப்படி இருந்தாலும் VL VC என இருக்கும் போது இப்படி இருக்கும் எனவே இந்த சர்க்யூட் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் என்று நாம் அழைப்பதை போல இருக்கும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் v t 100 sin 40 t கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 100 sin ω t ω 40 ரேடியன் பெர் செகண்ட் மற்றும் R 10 ஓம் மற்றும் L 0 2 ஹென்றி மற்றும் கெப்பாசிட்டர் C 0 0014 ஃபாரட் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நான் I t vR t VL t மற்றும் VC t ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் பவர் இழப்பைக் கணக்கிடுவதை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் பேஸர் வரைபடத்தை காட்ட வேண்டும் இந்த சர்க்யூட் இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி எடுக்க வேண்டியது இது கொடுக்கப்பட்டுள்ளது இது v t ஏற்கனவே 1100 40 sin 100 sin 40 t என கொடுக்கப்பட்டுள்ளது இது R குறுக்கே உள்ள வோல்டேஜ் vR ஆகும் இது L குறுக்கே உள்ள வோல்டேஜ் i t vR t VL t VC t இந்த அளவுகள் அனைத்தையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும்